அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் விரிவுரை எண் 41 இல் இருக்கிறோம் இந்த விரிவுரையில் இந்த துணை பிளேன்களின் இரண்டு எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இந்த கேள்வியை முன்வைப்போம் கிடைமட்ட பிளேன்ற்கு 30 டிகிரியில் சாய்ந்த 80 மிமீ நீள கோட்டின் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரையவும் அதன் மேல் தோற்றம் செங்குத்து பிளேன்ற்கு 60 டிகிரியில் சாய்ந்ததாகத் இருக்கிறது கோட்டின் முனைகளில் ஒன்று கிடைமட்ட பிளேன்ற்கு 45 மி மீ மேலே உள்ளது எனவே HPக்கு மேலே இந்த 45 மிமீ எந்த திசையில் பார்ப்போம் இந்த புள்ளியை செங்குத்து பிளேன்இல் நாம் ப்ரொஜெக்ட் செய்கிறோம் என்றால் செங்குத்து பிளேன்இன் முன் இந்த 45 மிமீ மற்றும் 60 மிமீ பார்ப்போம் துணை பிளேன் முறையால் அதன் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரையலாம் வரைபடத் தாள்களைப் பயன்படுத்தி அதைத் தொடங்குவோம் முதலாவதாக ஒரு முனையின் மேல் மற்றும் முன் தோற்றம்களை நாம் வரைவோம் ஏனெனில் இது ஒரு கோடு என்பதால் a புள்ளி மற்றும் b புள்ளி போன்ற இரண்டு முனைகள் இருக்கும் முனைகளில் ஒன்று அதை வரைவோம் முதலில் ஒரு XY பிளேன் வரைவோம் இது X அச்சு Y அச்சு முனைகளில் ஒன்றின் மேல் மற்றும் முன் தோற்றங்களை வரையவும் HPக்கு மேலே 45 மி எனவே இது ஒரு செங்குத்து பிளேன் மற்றும் இது ஒரு கிடைமட்ட பிளேன் HPக்கு மேலே 45 மிமீ அதைக் குறிப்பிடவும் இந்த புள்ளியில் இருந்து 45 மி மீ இது புள்ளி மற்றும் செங்குத்து பிளேன் முன் 60 மி எனவே இங்கே 60 மி அதில் சேரலாம் இந்த புள்ளிகளை 1 என்றும் இது 1 என்றும் பெயரிடுவோம் செங்குத்து பிளேன் மற்றும் கிடைமட்ட பிளேன் கோடு கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் ஆகிய இரண்டிற்கும் இணையாக இருப்பதாகக் கருதி அதன் மேல் மற்றும் முன் காட்சிகள் வரையவும் இந்த கோடு கிடைமட்ட பிளேன்ற்கு 30 டிகிரியில் சாய்ந்திருக்க வேண்டும் என்பதால் HP க்கு 30 டிகிரியில் துணை சாய்ந்த பிளேன்ஐ அமைக்கவும் எனவே முதலில் நாம் ஒரு துணை சாய்ந்த பிளேன்ஐ உருவாக்க வேண்டும் எனவே அது 30 டிகிரி கோணத்தில் இருக்க வேண்டும் எனவே 30 டிகிரி கோணத்தை உருவாக்க ப்ரொடெக்டரைப் பயன்படுத்தவும் முதலில் புள்ளியை குறிப்பிடவும் இது 30 டிகிரி கோணத்தை உருவாக்கும் துணை சாய்ந்த பிளேன் மற்றும் இந்த துணை சாய்ந்த பிளேன்ற்கு மேலே உள்ளது செங்குத்து பிளேன் கீழே உள்ள எதுவும் துணை மேல் தோற்றம் இப்போது இந்த துணை சாய்ந்த பிளேன்ஐ X1 Y1 என்று பெயரிடுங்கள் இப்போது இந்த துணை சாய்ந்த பிளேன்இல் ஒரு துணை மேல் தோற்றத்யை வரையலாம் a1 மற்றும் b1 இலிருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்ளை வரையலாம் எனவே a1 b1 ஐயும் குறிப்பிடுவோம் ஏனெனில் உண்மையான நீளம் 80 மிமீ கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கிருந்து நாம் புள்ளிகளை குறிப்பிட வேண்டும் எனவே இந்த பிளேன்இல் 80 மி மீ ஐ குறிப்பிடலாம் இதேபோல் இங்கே இதற்கு இணையாக இது b1 கோடு மற்றும் இது புள்ளியாக b1 ஐ ப்ராஜெக்ட் செய்வோம் இந்த வரிகளை இருட்டடிப்போம் இது நமக்கு உண்மையான நீளத்தை அளிக்கும் a1 b1 a1 b1 ஐ கட்டிய பின் இந்த ஒரு தூரத்தை 80 மிமீ என்றும் இதை 45 மிமீ மற்றும் இதை 60 மிமீ என்றும் குறிப்பிடவும் இப்போது AIP துணை சாய்வு பிளேன்இல் துணை மேல் தோற்றத்தை திட்டமிட a1 மற்றும் b1 இலிருந்து XY கோடுகளுக்கு செங்குத்தாக ப்ரொஜெக்ஷன்ஐ வரையவும் எனவே செங்குத்தாக நாம் அதை வரைய வேண்டும் எனவே மூலை மட்டத்தை பயன்படுத்துவோம் இந்த a1 b1 ப்ரொஜெக்ஷன்ஐ X1 Y1 கோடில் வரையவும் எனவே இந்த புள்ளியை 3 இல் வெட்டுவோம் இது 4 இல் வெட்டுகிறது இப்போது 12 a1 என்று குறிப்பிட வேண்டும் இதற்கும் 1 என்று பெயரிடுவோம் இதனால் இந்த புள்ளிகளை கண்டுபிடிப்பது எளிது இந்த ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட புள்ளி இரண்டு ஆகும் முன் தோற்றத்திலிருந்து 1 க்கு a1 ஐ தேர்ந்தெடுப்போம் அது 3 இல் இருந்து a க்கு சமம் எனவே இந்த வெட்டும் புள்ளி 1 a1 என்பது 3a க்கு சமம் இந்த வழியில் a புள்ளியை குறிப்பிடவும் இதேபோல் 2 முதல் b 1 வரை 4 இல் இருந்து குறிப்பிடப்படும் இந்தப் புள்ளிக்கு சமம் இந்த புள்ளியை b என்று அழைப்போம் a மற்றும் b இல் சேரலாம் இப்போது இது துணை மேல் தோற்றம் ab ஆகும் இது இந்த துணை சாய்ந்த பிளேன் ஐ பொறுத்து இருக்கும் இப்போது மேல் தோற்றம் கோடு 60 டிகிரியில் செங்குத்து பிளேன்ற்கு சாய்ந்ததாகத் தெரிகிறது அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இது 60 டிகிரி என்று தோன்றுகிறது எனவே நாம் செங்குத்து பிளேன் உடன் 60 டிகிரியில் சாய்ந்த கோடு வரைய போகிறோம் எனவே இந்த தோற்றத்தைப் பொறுத்தவரை நாம் 60 டிகிரி கோட்டை உருவாக்க வேண்டும் இந்த வழியில் விரிவுபடுத்தவும் இங்கே மற்றொரு துணை காட்சியைக் குறிப்பி ட வேண்டும் அந்தக் காட்சிக்கும் இந்த பிளேன்ற்கும் இடையிலான 60 டிகிரி கோணத்தைக் இங்கு குறிப்போம் எனவே இதை சேரலாம் எனவே இரண்டாவது ஒரு பெயருக்கு இது X 2 கோடு மற்றும் இந்த ஒரு Y 2 கோடு மற்றும் இது துணை செங்குத்து பிளேன் மற்றும் இது துணை சாய்ந்த பிளேன் மற்றும் இங்கு 60 டிகிரி கோணத்தில் வரைந்துள்ளேன் எனவே இந்த துணை பிளேன்ஐ வரைந்த உடன் a மற்றும் b இலிருந்து X 2 Y 2 பிளேன்ற்கு செங்குத்தாக ப்ரொஜெக்ஷன்ஐ வரையவும் எனவே அதனுடன் இந்த பிளேன்ற்கு செங்குத்தாக செல்லும் ஒரு செங்குத்து கோட்டை நாம் வரைய வேண்டும் அதேபோல் அந்த b க்கு செங்குத்தாக வரைய வேண்டும் எனவே ஒரு பிளேன்ஐப் பயன்படுத்துவோம் b வழியாக ஒரு செங்குத்து கோட்டை வரைய வேண்டும் அது அந்த புள்ளியை கடந்து செல்கிறது இதேபோல் a வையும் வரைய வேண்டும் இப்போது இந்த வரிகளில் சேரவும் இப்போது இந்த புதிய புள்ளிகளை எங்காவது வெட்டப் போகிறது அவற்றை 5 மற்றும் புள்ளி 6 என்று பெயரிடுவோம் இந்த புள்ளிகள் வரியை விரிவாக்குங்கள் இதனால் அந்த பொருளின் உண்மையான வடிவத்தை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போது 5 a இலிருந்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் பெறப் போகும் தூரம் எதுவாக இருந்தாலும் அது 3 இல் இருந்து a1 இன் தூரத்திற்கு சமம் எனவே இது 3 a1 அதை 5 இல் இருந்து குறிப்பிட போகிறோம் அதை இங்கு குறிப்பிடலாம் எனவே நாம் இந்த கோடுடன் இணைகிறோம் என்றால் இந்த புள்ளியை இங்கே வெட்டுகிறது அங்கு நாம் 5 a முதல் 3a 1 வரை உள்ள தூரத்தை பயன்படுத்துகிறோம் இதேபோல் 4b1 இல் இருந்து b வழியாகச் செல்லும் தகவல்களை பயன்படுத்த வேண்டும் எனவே 6 புள்ளிகளிலிருந்து குறிப்பிட வேண்டிய தூரம் இந்த 4b1 இலிருந்து அளவிட வேண்டும் எனவே 4 b 1 என்பது 6 b க்கு சமம் இந்த 4 b1 என்பதை பிளேன் 6 இல் இருந்து குறிப்பிடவேண்டும் இப்போது இந்த இரண்டு புள்ளிகளிலும் சேரவும் இப்போது இந்த புள்ளிகளை a மற்றும் இந்த புள்ளி b என்று பெயரிடுங்கள் எனவே உண்மையான ப்ரொஜெக்ஷன்ஐப் பயன்படுத்தி இந்த ab ஐப் பெறும் நிலையில் இருப்போம் இந்த முழு விஷயத்தையும் சுருக்கமாகக் கூறுவோம் இந்த எடுத்துக்காட்டுகள் முதல் படி HP க்கு மேலே 45 மி மீ மற்றும் V P யின் முன் 60 மி மீ இல் மேல் மற்றும் முன் தோற்றம்களை வரையவும் இந்த கோடுகள் இரண்டும் HP மற்றும் VPக்கு இணையானவை என்று வைத்துக் கொள்வோம் இப்போது HP க்கு 30 டிகிரியில் சாய்ந்த ஒரு கோட்டை உருவாக்குங்கள் இது கிடைமட்ட பிளேன் பொறுத்து 30 டிகிரி கோணத்தை உருவாக்கும் துணை சாய்ந்த பிளேன்ஐ நமக்கு வழங்குகிறது இது செங்குத்து பிளேன்க்கு செங்குத்தாக உள்ளது 4 வது புள்ளி X 1 Y 1 துணை பிளேன் இதை துணை பிளேன் வழிமுறையில் உருவாக்க வேண்டும் பின்னர் துணை மேல் தோற்றத்தை துணை சாய்ந்த பிளேன்இல் ப்ரொஜெக்ட் செய்யவும் பின்னர் a1 மற்றும் b 1 இலிருந்து ப்ரொஜெக்ஷன்ஐ வரையவும் இவை X 1 Y 1 கோடுக்கு செங்குத்தாக உள்ளன 1 a1 என்பது 3a க்கு சமம் மற்றும் 2 b1 என்பது 4b க்கு சமம் என்று நாம் கட்டமைக்கிறோம் இந்த வரிகளில் a மற்றும் b புள்ளிகள் அமைந்திருக்கும் வகையில் நாங்கள் கட்டமைக்கிறோம் இப்போது ab ஆகியவற்றை இணைக்கவும் எனவே a b கோடு கிடைத்துவிடும் இது துணை மேல் தோற்றம் இப்போது இந்த கோடுயின் மேல் தோற்றம் 60 டிகிரியில் VP க்கு சாய்ந்ததாக தோன்றுகிறது அதாவது 60 டிகிரியில் சாய்ந்த X 2 Y 2 கோட்டை V P க்கு வரைய வேண்டும் இப்போது ஒரு ab பெற ப்ரொஜெக்ஷன்ஐ வரையவும் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் X2 Y2 கோடு இல் இருந்து ab ஐ பெற இருக்கும் அதற்காக 5 இல் இருந்து a வரை 3a1 க்கு சமம் என்பதைப் பயன்படுத்துகிறோம் இதேபோல் 6 b ஐ நாம் 4 b1 இலிருந்து பெறுவோம் a b ஐ இணைத்தவுடன் இது துணை முன் தோற்றமாக இருக்கும் எனவே இந்த விதிமுறையை செய்தால் முன் தோற்றம் மேல் தோற்றம் பின்னர் துணை சாய்ந்த பிளேன்ஐ உருவாக்கலாம் அவற்றின் புள்ளிகளை ப்ரொஜெக்ட் செய்து 3 4 புள்ளிகளைக் கண்டறியலாம் ப்ரொஜெக்ஷன்ஸ்களிலிருந்து இந்த தூரம் என்னவென்று தெரியும் எனவே a மற்றும் b வரிகளை இடமாற்றம் செய்யுங்கள் a b கோடுகள் வரைந்த உடன் அவற்றை இணைக்கவும் a b கோடு பொருத்து மற்றொரு திட்டக் கோட்டை உருவாக்க வேண்டும் இந்த X 2 Y 2 துணை சாய்ந்த பிளேன் நாம் வரைய வேண்டும் a மட்டும் b புள்ளிகளை ப்ரொஜெக்ட் செய்யவும் a1 முதல் 5 வது புள்ளி வரை உள்ள தூரத்தை 3 முதல் 1 வரை குறிப்பிட வேண்டும் இதேபோல் இந்த தூரம் 4 b 1 முதல் b வரை உள்ள தூரத்தை 6 முதல் b 1 வரை குறிப்பிட வேண்டும் a b நமக்குத் தெரிந்த பிறகு அது துணை முன் தோற்றத்தை பார்வையை குறிக்கிறது